எனவே நாம் ஹூரிஸ்டிக் செர்ச்சைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் இந்த அல்காரிதம் நெடுவரிசையை பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச்சைக் கண்டீர்கள் எனவே இந்த அல்காரிதம் செயல்படும் வழி என்னவென்றால் இது n இன் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் h ஆகும் இது கோலிற்கான தூரத்தின் மதிப்பீட்டை உங்களுக்கு வழங்குகிறது மேலும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச் என்னவென்றால் அது திறந்த பட்டியலை வரிசைப்படுத்துகிறது எனவே புதியது என்பது மூவ் ஜெனால் உருவாக்கப்பட்ட நோடுகளின் தொகுப்பாகும் மேலும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் மற்றும் ஆரம்ப அல்காரிதம்களுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடு என்றால் திறந்த பின்வருமாறு மாற்றியமைக்கப் படுவதைக் கண்டோம் நம்மிடம் இந்த வகையான h இல்லையென்றால் நீங்கள் புதிய சுமைகளை திறந்த டெயில் வரை வெறுமனே புண்படுத்தியிருப்பீர்கள் பின்னர் அது நடத்தை என்பது டெப்த் ஃபர்ஸ்ட் செர்ச்சைப் போலவே இருந்திருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் h நாம் வரிசைப்படுத்துகிறோம் எனவே சிறந்த நோடுகள் தலையின் தலைக்கு வருகின்றன நாம் எப்போதும் நோடைப் பேசுவதைப் பார்ப்போம் ஸ்ட்ராட்டஜி மாறாது திறந்த தலையிலிருந்து எப்போதும் நோடைத் தேர்ந்தெடுப்போம் பின்னர் தொடக்கமானது நாம் செய்யும் அனைத்து செயலாக்கத்தையும் செய்து புதிய நோடுகளை வரிசையாக திறக்கும் இப்போது நான் வரிசைப்படுத்தும்போது நாம் அடிப்படையில் கருத்தியல் ரீதியாக அதை வரிசைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம் ஆனால் நிச்சயமாக உங்கள் கணக்கீட்டு புள்ளியிலிருந்து ஒவ்வொரு முறையும் இதை வரிசைப்படுத்துவது மிகவும் வேடிக்கையானது ஆனால் நாம் உண்மையில் செய்வது என்னவென்றால் தொகுப்பில் நாம் திறந்த நிலையில் முன்னுரிமை கன சதுரம் வைத்திருக்கிறோம் இது ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் பட்டியலைப் பராமரிப்பதற்கான ஒரு திறமையான வழியாகும் மேலும் நீங்கள் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச்சின் நடத்தையைப் பார்த்தால் இப்போது புதிய கூறுகளைச் சேர்க்கலாம் அது என்னவென்றால் அது சில நோடுடன் தொடங்குகிறது பின்னர் அதை மூடியதாக வைத்து திறந்த பட்டியலில் வெற்றிகள் சேர்க்கிறது எனவே ஒற்றை வட்டங்கள் திறந்திருக்கும் மற்றும் இரட்டை வட்டங்கள் மூடப்பட்டிருக்கும் பின்னர் அவற்றில் எது சிறந்த h மதிப்பைக் கொண்டிருக்கிறதோ அதைத் தேர்வுசெய்கிறது மேலும் அதை விரிவுபடுத்துகிறது இப்போது ஒற்றை வட்டங்களில் உள்ள எல்லாவற்றையும் பருவம் திறந்த பட்டியலில் உள்ளது H மதிப்பைப் பொறுத்து அவற்றில் ஏதேனும் ஒன்றை இது எடுக்கலாம் எனவே இது அடுத்ததாக இந்த நோடை விரிவுபடுத்துகிறது என்று சொல்லலாம் நான் இங்கே ஒரு கிளை காரணி 4 என்று கருதுகிறேன் மேலும் இந்த பாணியில் செர்ச் தொடரலாம் இது அடுத்ததாக விரிவடைகிறது இது எப்போதுமே ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பார்ப்பதால் இந்த நான்கில் ஒன்றை விரிவாக்குவது அவசியமில்லை அவற்றில் ஏதேனும் ஒன்று திடீரென்று அதை விட சிறந்ததாக மாறும் ஏனென்றால் இது படிப்படியாக மோசமாகிவிடும் மற்றும் ஹூரிஸ்டிக் மதிப்பு அடிப்படையில் மோசமானது மற்றும் இதைச் செய்தபின் அது திடீரென்று வெவ்வேறு திசையில் போய்விடும் எனவே இது இதை விரிவுபடுத்துகிறது பின்னர் இது இதை விரிவாக்குகிறது எனவே செர்ச் முடியும் எனவே இதை நீங்கள் செய்ய முடிந்தால் இந்த முழு நோடுகளின் பட்டியலையும் சுற்றி குதிப்பது அடிப்படையில் திறந்த பட்டியலாகும் எனவே திறந்த பட்டியல் அடிப்படையில் உருவாக்கப்படும் அனைத்து கேண்டிடேட்களின் பட்டியலாகும் இது சில பிற்பட்ட கால இடைவெளியை ஆய்வு செய்யக்கூடும் இது க்ளோபல் பட்டியல் மற்றும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச் என்பது க்ளோபல் செர்ச் அல்காரிதம் ஆகும் எனவே இந்த அல்காரிதமின் பண்புகள் என்ன நாம் நான்கு கண்ணோட்டத்தில் பண்புகளைப் பார்த்தோம் இது டைம் இடம் தரம் மற்றும் முழுமை எனவே இந்த நான்கு குணங்களிலிருந்து இந்த அல்காரிதமைப் பார்த்தால் அது முழுமையானது என்று நாம் கூறுவோம் ஏனென்றால் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் தேடலில் இருந்து வித்தியாசமாக இது செய்கிறது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச் உள்ளது இது திறக்கப்பட்டது இல்லையெனில் அது எப்போதும் ஒரு நோடை திறந்த நிலையில் இருந்து எடுத்து அதை விரிவாக்கும் மற்றும் பல எனவே குறைந்த பட்சம் வரையறுக்கப்பட்ட இடங்களுக்கு வைக்கவும் இது தீர்வின் தரம் முழுமையானது என்பது நாம் கண்டது போல் ஒரு உகந்த பாதை அல்ல எனவே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் இது ஸ்டார்ட் நோடு மற்றும் அது சில மூலங்களைச் சொல்லட்டும் கோல் இங்கே எங்காவது இருந்தால் இந்த செர்ச்சின் சிறந்த செர்ச் இந்த பாதையில் சற்று செல்லும் எனவே இது உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு மூலத்தை விரிவுபடுத்தும் எனவே இது கோலுக்கு சில பாதைகளைக் கண்டுபிடிக்கும் இது சில எண்ணிக்கையிலான நோடுகளைக் கொண்டிருக்கும் இது எங்கே சாத்தியமாகும் இது கோலிற்கு நேரடி இணைப்பைக் கொண்டிருந்தது இந்த விஷயத்தில் இந்த நீள பாதையில் அது இருக்காது நாம் எண்ணவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் பார்க்கும் எந்தவொரு h செலவையும் நாம் ஒதுக்கவில்லை முதலில் தீர்வில் எத்தனை ஸ்டேட்ஸ்கள் உள்ளன என்பதை வெறுமனே எண்ணினால் இந்த நிலைமை குறுகிய பாதையை கண்டுபிடிக்காது இது இந்த பாதை அல்லது இது இந்த திசையில் செல்லும் உங்களிடம் ஒரு நகர வரைபடம் இருந்தால் திடீரென்று வழியில் ஒரு நதி இருக்கிறது என்பதையும் நாம் உதாரணத்தில் பார்த்தோம் பின்னர் முதலில் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச் அதை இலக்கை நோக்கி நகர்த்தும் திடீரென்று ஒரு பாலம் இல்லை என்பதைக் காணும் மேலும் அது நீண்ட பாதை முடிவை எடுத்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் எனவே தரம் என்பது டைம் மற்றும் இட சிக்கலான தன்மைக்கு உகந்த பாதையை நாம் பெற வேண்டிய அவசியமில்லை ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் நன்றாக இருந்தால் அது உண்மையில் h ஐப் பொறுத்தது அது செர்ச்சை நேரடியாக இந்த இலக்கை நோக்கி நகர்த்தும் மேலும் லீனியர் டைம்மில் இலக்கை நீங்கள் காண்பீர்கள் இது ஒரு அல்காரிதம் போன்றது இது நேரடியாக இலக்கை நோக்கிச் சென்றால் ஆனால் நிச்சயமாக அது காரணிகளில் நடக்காது ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை உருவாக்குவது மிகவும் கடினம் இது மிகவும் சிறப்பானது மற்றும் நடைமுறையில் அது அதிவேகமாக இருக்க வேண்டும் எனவே இது நாம் முயற்சிக்க விரும்பும் ஒன்று மற்றும் இயற்கையில் அதிவேகமாக இருக்கும் அல்காரிதமை நாம் விரும்பவில்லை எனவே குறைந்த இடமும் குறைந்த நேர சிக்கலும் தேவைப்படும் அல்காரிதமை உருவாக்க நாம் என்ன செய்ய முடியும் எனவே இந்த அல்காரிதமின் இந்த மாறுபாட்டை நாம் பின்வருமாறு மாற்றியமைப்பதைப் பார்ப்போம் இதை நாம் திறந்த புதிய நோடுகளின் வரிசைப்படுத்தப்பட்ட பதிப்பாக இதை உருவாக்கியுள்ளோம் எனவே நாம் இங்கே என்ன செய்தோம் நாம் முன்பு உருவாக்கிய இந்த நோடுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்தோம் எனவே இந்த விஷயத்தில் திறந்த பட்டியல் அமைக்கப்பட்டிருப்பது இந்த நோடுகளை உள்ளடக்கியது இது கடந்த காலங்களில் நாம் உருவாக்கிய பெரிய பட்டியல் நோடுகள் மற்றும் நாம் இப்போது உருவாக்கிய நோடுகள் அனைத்தும் திறந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன எனவே இது ஒரு செர்ச்சைப் போன்றது இப்போது நாம் சொல்வது என்னவென்றால் அதைச் செய்யாதீர்கள் சமீபத்திய குறிப்பைப் பாருங்கள் அவை உருவாக்கப்பட்ட புதிய புதிய குறிப்பை உருவாக்கியது அவற்றில் சிறந்ததைத் தேர்ந்தெடுங்கள் எனவே இந்த அல்காரிதமின் நடத்தை என்ன நீங்கள் சில செர்ச்களுடன் சில ஸ்டார்ட் நோடைத் தொடங்குகிறீர்கள் அதை நாம் பெற்றோர் புள்ளியாக வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் குழந்தைகளை உருவாக்குகிறீர்கள் அவற்றில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நாம் இந்த நோடை பயன்படுத்தும் அதே ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைக் கூறுவோம் ஆனால் நாம் குழந்தைகளை உருவாக்கினோம் இப்போது இந்த அல்காரிதம் கேண்டிடேட்களின் தொகுப்பு மட்டுமே என்று கூறுகிறது இந்த நோடின் இந்த குழந்தைகள் நாம் உருவாக்கியுள்ளோம் மேலும் அந்த நோடுகள் பற்றி நாம் மறந்துவிட்டோம் எனவே நாம் அவற்றை நீக்கிவிட்டோம் எனவே அந்த நோடுகள் இனி இருக்காது எனவே திறந்த நிலையில் ஒரு குறுகிய பட்டியலாக இருக்கப் போகிறது பின்னர் மூன்றாவது சுமை படிவத்தை இங்கு உருவாக்குகிறோம் இது குழந்தைகளை உருவாக்கியது இதை நாம் தூக்கி எறிந்து விடுகிறோம் எனவே இந்த மாறுபாட்டின் மூலம் என்ன நடந்தது என்றால் தேடலுக்கு சமீபத்திய நோடுகளுக்கு மட்டுமே அணுகல் உள்ளது அவை தற்போதைய நோடின் நெய்பர்ஸ்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளன அது தொற்று நாம் இதைச் செய்யப் போகிறோம் இந்த விஷயத்தை வரிசைப்படுத்த உங்கள் தேவை இல்லை நாம் அல்காரிதமை பின்வருமாறு மாற்றியமைக்கலாம் அடுத்தது மற்றும் அடுத்தது ஒரு நோடின் பெயர் இது தற்போதைய நோடின் சிறந்தது எனவே முக்கியமாக நாம் சொல்வது என்னவென்றால் நீங்கள் தற்போதைய நோடில் இருந்தால் எடுத்துக்காட்டாக இது தற்போதைய நோடு என்றால் நீங்கள் அடுத்த நோடுக்குச் செல்லுங்கள் இது இதுதான் என்று சொல்லலாம் எனவே உங்களிடம் இங்கே உள்ளது பின்னர் நீங்கள் வெறுமனே இந்த இடத்திற்குச் செல்லுங்கள் அதாவது நீங்கள் இங்கே செய்யும் நகர்வு எனவே இது தற்போதைய நோடு மற்றும் இது நீங்கள் பார்க்கும் அடுத்த நோடு ஏனென்றால் நாம் நேர வரிசையாக்கத்தை வீணாக்க விரும்பவில்லை ஏனென்றால் நாம் எங்கும் அவற்றைப் பயன்படுத்தப் போவதில்லை ஏனெனில் இது தற்போதைய நோடின் சிறந்தது என்று நீங்கள் முடிவு செய்தவுடன் நீங்கள் பார்ப்பீர்கள் நாம் அதை நேரடியாகத் தேர்ந்தெடுக்கலாம் இது முதலில் லீனியர் டைம்மில் செய்யப்படலாம் மேலும் இதை ஒரு சுழற்சியில் வைக்கிறோம் அடுத்தது தற்போதைய நோடை விட சிறந்தது சிறந்த நோடுக்கு சிறந்த நோடு நகர்வதைக் காணும் வரை இதைச் செய்கிறோம் எனவே நாம் இங்கு செய்த ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச்சைச் செய்யும்போது ஆதிக்க அளவுகோல்களை மாற்றியுள்ளோம் ஆதிக்க அளவுகோல் கோல் சோதனை அல்லது திறந்த காலியாக இருந்தது இதன் பொருள் நாம் கோலிற்கான பாதைகளைக் கண்டறிந்துள்ளோம் அல்லது அவைகள் இனி கேண்டிடேட்களாக இல்லை இந்த விஷயத்தில் குறிக்கோளுக்கு பாதை இல்லை ஏனெனில் அல்காரிதம் ஒரு முழுமையான அல்காரிதம் கோல் டெஸ்ட் ஃபங்க்ஷன் இப்போது உண்மையாக இருக்கும்போது மட்டுமே நீங்கள் நேர்மறையான பகுதியுடன் நிறுத்தப்படுவீர்கள் நம்மிடம் இந்த அளவுகோல்கள் உள்ளன அடுத்தது தற்போதைய நோடை விட சிறந்தது எனவே இதைவிட சிறந்தது என்னவென்றால் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் விஷயத்தில் அதைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது வெறுமனே பொருள்படும் அடுத்த நோடின் ஹியூரிஸ்டிக் மதிப்பு தற்போதைய நோடின் ஹூரிஸ்டிக் மதிப்பை விட சிறந்தது கோலின் ஹூரிஸ்டிக் மதிப்பு 0 எனில் அது தற்போதைய நோடு முடிவின் மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் பணிநீக்க அளவுகோல்களை வெறுமனே மாற்றியுள்ளீர்கள் இதை நாம் தேர்வுமுறை சிக்கலாக மாற்றியுள்ளோம் நாம் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் மதிப்பை மேம்படுத்துவதாக சொல்கிறோம் எனவே ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் செர்ச் அல்காரிதம்க்கு பதிலாக நாம் இப்போது ஒரு தேர்வுமுறை சிக்கலாக மாற்றியுள்ளோம் மேலும் நீங்கள் பார்த்தால் சிறந்த மதிப்புள்ள நோடைக் கண்டுபிடி என்று கூறினோம் இதன் சிறந்த மதிப்பைக் கண்டுபிடிக்கும் வரை நாம் முன்னேறுகிறோம் இப்போது உங்கள் நிலைமையை நீங்கள் கருத்தில் கொண்டால் அங்கே நீங்கள் கண்மூடித்தனமாக மடிந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மலைப்பாதையின் சரிவில் நிற்கிறீர்கள் மலையின் உச்சிக்கு செல்லும்படி உங்களுக்குக் கூறப்பட்டுள்ளது நீங்கள் பின்பற்றும் அல்காரிதம் என்ன எனவே இது நீங்கள் குருடாக மடிந்து நிற்கிறீர்கள் நீங்கள் பின்பற்றும் அல்காரிதம் என்னவென்றால் நீங்கள் எல்லா திசையிலும் ஒரு படி எடுப்பீர்கள் இந்த திசையின் சில வருமானம் பின்னர் அந்த திசையை நோக்கி முன்னேறுங்கள் அது மேலே போகிறது என்று தோன்றுகிறது இப்போது இது இரு பரிமாண உலகம் அல்லது ஒரு பரிமாண உலகம் இதில் நீங்கள் இடது அல்லது வலது பக்கம் மட்டுமே செல்ல முடியும் பின்னர் நீங்கள் வலதுபுறம் சென்றால் நீங்கள் உயரமாகச் செல்வீர்கள் என்பதைக் காணலாம் நீங்கள் இடதுபுறம் சென்றால் நீங்கள் கீழ்நோக்கிச் செல்வீர்கள் எனவே நீங்கள் வலதுபுறம் செல்லுங்கள் இதுதான் இந்த அல்காரிதம் சரியாகச் செய்கிறது இது தற்போதைய ஸ்டேட்டின் சுற்றுப்புறத்தை ஆராயும் தோற்றத்தை அமைக்கிறது பின்னர் ஒரு சிறந்த நெய்பர் நோடு இருந்தால் அது அடுத்த நிலைக்கு அந்த நிலைக்கு நகர்கிறது என்று சொல்வது இந்த விஷயத்தில் சிறந்தது மேலும் இதை இன்னும் அடுத்ததாக செய்து கொண்டே இருப்பதால் தற்போதையதை விட மிகவும் துல்லியமாக இருக்கும் இந்த கட்டத்திலேயே நீங்கள் சரிபார்க்க வேண்டும் அடுத்தது சிறப்பானதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் பின்னர் அடுத்ததுக்கு மட்டுமே கொள்கை அடிப்படையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது நீங்கள் செங்குத்தான சாய்வுடன் நகர்கிறீர்கள் இந்த எடுத்துக்காட்டில் நாம் செங்குத்தான சாய்வு ஏற்றம் செய்கிறோம் என்று சொல்லலாம் இந்த அல்காரிதம் உண்மையில் ஹில் க்ளைம்பிங் என்று அழைக்கப்படுவதில் ஆச்சரியமில்லை எனவே நான் இந்த பதிப்பை அகற்றினால் இப்போது பார்ப்பது கொஞ்சம் தெளிவாகிறது எனவே இந்த அல்காரிதம் ஹில் க்ளைம்பிங் அல்காரிதம் என்று அழைக்கப்படுகிறது அடிப்படையில் இது ஒரு குருட்டு மடிப்புடன் ஏறுவதற்கு ஒப்பானது மேலும் நாம் பேச்சாளர்களின் ஓட்டத்தின் திசையில் நகர்ந்து அதிகபட்சத்தை எட்டுவோம் என்று நம்புகிறோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் இங்கு வந்தால் பின்னர் நீங்கள் நிறுத்திவிட்டு பின்னர் உங்கள் கண்களைத் திறக்க அனுமதித்தீர்கள் நம்மிடம் லோக்கல் மாக்சிமா இருக்கிறதா என்று பாருங்கள் பின்னர் லோக்கல் மாக்சிமாவை சரியாக நிறுத்துவோம் அது எப்போதுமே க்ளோபல் மாக்சிமாவை எட்டும் எனவே அதைத்தான் நான் இங்கே விளக்க விரும்புகிறேன் எனவே இந்த படத்தில் இந்த ஏறுதலை நீங்கள் செய்துள்ளீர்கள் என்று நான் வரைய முயற்சிக்கிறேன் நீங்கள் அந்த இடத்தை அடைந்துவிட்டீர்கள் அங்கு எல்லா அயலவர்களும் தற்போதைய அயலவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல என்று நான் சொல்கிறேன் எனவே ஆரம்பத்தில் நிச்சயமாக நீங்கள் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அதிகபட்சத்தை அடைந்துவிட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் கண்களைத் திறக்கும்போது புன்னகை அதற்குள் மாறுகிறது ஏனெனில் நீங்கள் இதை உண்மையில் கண்டுபிடிப்பீர்கள் எனவே துல்லியமாக நீங்கள் சுட்டிக்காட்டிய சிக்கல் இந்த அல்காரிதம் நீங்கள் குறைக்கிறீர்களானால் அதை அதிகபட்சம் அல்லது ஒரு குறைந்தபட்சத்திற்கு எடுத்துச் செல்லும் ஏனெனில் அது ஒத்ததாக இருக்க வேண்டும் இந்த லோக்கல் மாக்சிமாவில் நீங்கள் தொடங்குவீர்கள் இந்த அல்காரிதம் ஒரு லோக்கல் செர்ச் அல்காரிதம் என்பதால் இது சிக்கலாகும் திறந்த கேண்டிடேட்களின் க்ளோபல் பட்டியலைப் பராமரிக்கும் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச் அல்காரிதமைப் போலல்லாமல் அடுத்து எங்கு செல்ல வேண்டும் என்பதைத் தீர்மானிக்க தற்போதைய நிலையின் சுற்றுப்புறத்தில் மட்டுமே இது தெரிகிறது இது எப்போதுமே ஒரு சிறந்த கேண்டிடேட்டுக்கு செல்லக்கூடும் ஆனால் இந்த அல்காரிதமைப் பற்றி ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று ஒருபோதும் கூறவில்லை ஏனெனில் சிக்கலான சிக்கல்களால் நேர இடைவெளி சிக்கலான முழுமையை உள்ளடக்கியது ஏனெனில் அது முழுமையடையாது என்பதை நாம் கவனித்திருக்கிறோம் எனவே ஹில் க்ளைம்பிங் உங்களை பூகோள உகந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல முடியாது அது முழுமையடையாது இது தீர்வின் லோக்கல் அதிகபட்ச தரத்தை மீண்டும் பெறும் மேலும் நீங்கள் முழுமையைப் பற்றி பேசக்கூட முடியாது எனவே நீங்கள் தரத்தைப் பற்றி மீண்டும் பேச முடியாது ஆனால் டைம் மற்றும் இட சிக்கலானது எனவே இந்த அல்காரிதமின் இட சிக்கலானது என்ன அது log n நாம் ஒரு பைனரி ட்ரீயை எடுத்துக் கொண்டால் அந்த log n இல் பார்க்கவும் எனவே இடைவெளி சிக்கலான தன்மையால் திறந்த வட்டின் அளவை நினைவகத்தில் வைத்திருக்க எத்தனை நோடுகள் தேவை என்பதைக் குறிக்கிறோம் திறந்திருக்கும் சராசரி எண்ணிக்கையானது மட்டுமே இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் மூலம் ஆராய்கிறது இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சிறந்தது எனவே அடுத்ததாக நீங்கள் ஒரு டைம்மில் ஒரு நோடை மட்டுமே அதிகரிக்கச் செய்கிறீர்கள் முன்னுரிமை வரிசையில் ஒன்று மற்றும் நான்கு இந்த வழக்கில் 1 பிளஸ் 4 உள்ளது எனவே இது ஸ்டேடிக் இடைவெளி சிக்கலானது எனவே இந்த அல்காரிதமின் ஒற்றை முக்கிய நன்மை என்னவென்றால் இதற்கு சிறந்த இடத்தைப் பயன்படுத்துவதற்கு ஸ்டேடிக் இடமும் நாம் பார்த்த முழு அல்காரிதமும் தேவைப்படுகிறது பொதுவாக அதிவேக இடைவெளி தேவை என்று நாம் கூறினோம் அதிவேக இடம் தேவையில்லை ஆனால் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செர்ச் செய்கிறது ஏனெனில் அதற்கு திசையில் எந்த உணர்வும் இல்லை அது சொல்லும் மற்றும் ஹில் க்ளைம்பிங்கும் சரியான டைம்மில் விளையாடுகிறது ஏனென்றால் அது சாய்வுடன் மட்டுமே நகர்கிறது ஏனெனில் சாய்வு எதிர்மறையாக மாறியவுடன் அது நகரும் எனவே ஏதோவொரு வகையில் அதற்கு லீனியர் டைம் தேவைப்படும் அது n படிகளை எடுத்தால் அது எடுக்கும் அது n படிகளை எடுத்து அந்த அத்தியாவசியத்துடன் தொடர்பு கொள்கிறது எனவே இந்த மேற்பரப்பு இந்த மலையைப் பற்றி பேசுவது என்ன என்பது கேள்வி இந்த மேற்பரப்பு எங்கிருந்து வருகிறது என்பதைப் பற்றி நாம் பேசுகிறோம் பதில் என்னவென்றால் இந்த மேற்பரப்பு அத்தகைய விஷயத்தை வழிநடத்த நாம் பயன்படுத்தும் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனால் வரையறுக்கப்படுகிறது எனவே நான் இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுக்க விரும்புகிறேன் நீங்கள் இரண்டு வெவ்வேறு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்களைக் கொண்டிருக்கலாம் என்பதை விளக்க ஒரு எடுத்துக்காட்டு அவை வெவ்வேறு மேற்பரப்புகளை வரையறுக்கும் இப்போது நீங்கள் தேடும் இடத்தில் நீங்கள் என்ன மேற்பரப்பு மென்மையாக இருக்க வேண்டும் என்றால் மேற்பரப்பு இப்படி இருந்திருந்தால் இந்த அல்காரிதம் உங்களை க்ளோபல் மாக்சிமா ற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் அதாவது க்ளோபல் மாக்சிமா எனவே சிக்கலின் தன்மை ஒரு மென்மையான மற்றும் சலிப்பான மேற்பரப்பை வரையறுக்கிறது என்று தேடப்பட்டால் அது உண்மையில் பிரச்சினையின் தன்மையைப் பொறுத்தது பின்னர் ஹில் க்ளைம்பிங் வேலை செய்யும் இல்லையெனில் அது ஒரு லோக்கல் அதிகபட்சத்தில் தாக்கப்படும் எனவே தொகுதிகள் உலக களத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு களமாகும் இது பெரும்பாலும் E I இல் உள்ள பல யோசனைகளை விளக்குவதற்குப் பயன்படுகிறது மற்றும் களம் குழந்தைகள் தொகுதிகளின் தொகுப்பைக் கொண்டுள்ளது எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு b தொகுதிகள் இருக்கலாம் அவை இப்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எனவே நீங்கள் ஒரு தொகுதியை மட்டுமே மற்றொரு தொகுதியில் வைத்திருக்க முடியும் எனவே இங்கே நம்மிடம் இலவச தொகுதிகள் உள்ளன மேலும் ஒன்றின் மேல் ஒன்றை நிரப்புகின்றன பின்னர் அட்டவணை உள்ளது பின்னர் இதுபோன்று இன்னும் இரண்டு தொகுதிகள் நிரப்பப்பட்டுள்ளன எனவே இது நமக்கு வழங்கப்பட்ட ஸ்டார்ட் ஸ்டேட் மற்றும் கோல் ஸ்டேட் இது போல தோற்றமளிக்கும் ஸ்டேட் என்று சொல்லலாம் நீங்கள் D மீது A உட்காரும்மற்றும் பின்னர் B மீது D உட்காரும் C மீது B உட்காரும்மற்றும் E இப்படி இருக்கட்டும் எனவே இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நகர்வுகள் என்ன என்பதற்கான கோல் ஸ்டேட் இதுதான் இது ஒரு நகர்வு மட்டுமே என்று நாம் கூறுவோம் இது இந்த நகர்வு தொகுதி x போன்றது இதை காற்புள்ளி மூலமாக கோலுக்கு அழைப்போம் மூலமானது முதலிடத்தில் இருக்கும் எனவே நீங்கள் தொகுதியை எடுக்க முடிந்தால் மட்டுமே இந்த நடவடிக்கை செய்ய முடியும் அதாவது இது அட்டவணையைச் சுற்றியுள்ள ஒரு அடுக்கின் மேற்பகுதிக்கு அருகில் இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் அதை மற்றொரு தொகுதியின் மேல் அல்லது மேசையில் வைக்கலாம் எனவே மூலமானது ஒரு அடுக்கின் மேல் அல்லது அடுக்கில் மிக அதிகமான தொகுதிகள் மட்டுமே இருக்க முடியும் மற்றும் கோல் இந்த அடுக்கில் மிக உயர்ந்த தொகுதியாக மட்டுமே இருக்க முடியும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த சூழ்நிலையில் நாம் பின்வரும் நகர்வுகளைச் செய்யலாம் இதை b க்கு மேலே நகர்த்தலாம் என்று சொல்லலாம் எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள் இது ஒரு சாத்தியமான நகர்வு பின்னர் நாம் செய்யக்கூடிய மற்றொரு நகர்வு நாம் கீழே வைக்கலாம் எனவே இந்த B மற்றும் C இந்த D இங்கே உள்ளது மற்றும் A இங்கே உள்ளது நீங்கள் செய்யக்கூடிய மூன்றாவது நகர்வு நாம் D ஐ நகர்த்த முடியும் எனவே A மற்றும் D மட்டுமே நாம் இங்கு செல்லக்கூடிய இரண்டு தொகுதிகள் ஏனெனில் அவை அடுக்கின் மேற்புறத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே எனவே நீங்கள் D ஐ ஒரு மேல் வைக்கலாம் அதேசமயம் E இங்கே உள்ளது மற்றும் நான்காவது சாத்தியமான நகர்வு நீங்கள் D ஐ கீழே வைக்கலாம் எனவே இவை நான்கு சாத்தியமான நகர்வுகள் என நீங்கள் பெறுவீர்கள் எனவே இது இந்த ஸ்டேட்டின் அக்கம் மற்றும் எந்த ஸ்டேட்டை நகர்த்துவது என்பதை தீர்மானிக்க ஹில் க்ளைம்பிங் அல்காரிதமைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் A ஐ மேலே D ஐ வைக்கலாம் அதேசமயம் E இங்கே உள்ளது மற்றும் நான்காவது சாத்தியமான நகர்வு நீங்கள் D ஐ கீழே வைக்கலாம் எனவே இவை நான்கு சாத்தியமான நகர்வுகள் என நீங்கள் பெறுவீர்கள் எனவே இது இந்த நிலையின் அக்கம் மற்றும் எந்த ஸ்டேட்டை நகர்த்துவது என்பதை தீர்மானிக்க ஹில் க்ளைம்பிங் அல்காரிதமைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே இப்போது ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை வடிவமைப்பது என்று பொருள் எனவே நீங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் எனவே நான் இரண்டு ஃபங்க்ஷன்களைப் பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் அவை பின்வருமாறு முதல் ஃபங்க்ஷன் A தொகுதி சரியான கோல் தொகுதியில் அமர்ந்திருந்தால் நீங்கள் மேலும் ஒரு தொகுதியைச் சேர்க்கிறீர்கள் என்று கூறுகிறது உங்கள் கோல் தொகுதி என்ன A D மீது அமர்ந்திருக்க வேண்டும் B மீது அமர்ந்திருக்க வேண்டும் B C மீது அமர்ந்திருக்க வேண்டும் C மேஜையில் இருக்க வேண்டும் அதேபோல் E மேசையில் இருக்க வேண்டும் எனவே இந்த h ஐ n இல் ஒன்று என்று அழைப்போம் அது ஒரு தொகுதி என்றால் ஒன்றைச் சேர் என்று கூறுகிறது நான் ஒரு காலத் தொகுதியைப் பயன்படுத்துகிறேன் எனவே பொதுவாக நாம் தொகுதி அல்லது அட்டவணையை குறிக்கிறோம் மேலும் 1 இருந்தால் அதைக் கழிப்போம் எனவே இது ஒரு அத்தகைய ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேட்டை மட்டுமே பார்க்கிறது எனவே கணக்கீட்டு ரீதியாக மலிவான துண்டுகளாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் யோசனை ஸ்டேட்டைப் பார்த்து அதில் இருந்து ஒரு மதிப்பைப் பெறுங்கள் எனவே இந்த அனைத்து ஃபங்க்ஷன்களுக்கும் ஹூரிஸ்டிக் மதிப்புகளைக் கொடுப்போம் எனவே ஒரு குறிக்கோளுடன் தொடங்குவோம் எனவே இதற்காக பிளஸ் ஒன் இந்த பிளஸ் ஒன் இந்த பிளஸ் ஒன் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் சரியான இடத்தில் வைத்திருப்போம் எனவே ஸ்டார்ட் ஸ்டேட் எதுவாக இருந்தாலும் கோலின் ஹூரிஸ்டிக் மதிப்பு 5 அல்லது பிளஸ் 5 ஆகும் நம்மிடம் இருக்கும் ஸ்டார்ட் ஸ்டேட் இதற்காக பிளஸ் 1 இதற்கு பிளஸ் 1 இதற்கு மைனஸ் 1 ஏனென்றால் A ஆனது D இல் இருக்க வேண்டும் ஆனால் இது இந்த கழித்தல் 1 க்கு B பிளஸ் 1 இல் உள்ளது ஏனெனில் D கோல் ஸ்டேட்டில் B இல் இருக்க வேண்டும் ஆனால் அது E இல் அமர்ந்திருக்கும் எனவே இந்த முழு துணையையும் நாம் சேர்த்தால் பிளஸ் 1 இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இப்போது மற்ற ஸ்டேட்ஸ்களைப் பற்றி என்ன எனவே இந்த மதிப்பைப் பார்ப்போம் இது A B C இது இங்கே பிளஸ் 1 ஆக முடிவடைகிறது இதற்கான பிளஸ் 1 மற்றும் இதற்கு மைனஸ் 1 எனவே நான் தவறு செய்தால் இந்த ஸ்டேட் பிளஸ் 1 என்று எனக்குத் தெரியப்படுத்துங்கள் இங்கே இந்த மைனஸ் 1 க்கு மைனஸ் 1 இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு எனவே இது ரத்துசெய்கிறது எனவே மற்றும் ஈ எனவே இதுவும் இந்த 1 பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு இந்த மைனஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு இந்த மைனஸ் 1 க்கு எனவே இது இந்த விஷயத்தில் பிளஸ் 1 ஆகும் இது இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 ஆகும் கவனிக்கவும் ஏனென்றால் A ஆனது D இல் அமர்ந்திருக்கிறது மற்றும் கோலில் நீங்கள் A இல் D இல் அமர வேண்டும் இதற்கு மைனஸ் 1 வேண்டும் எனவே இந்த மதிப்பு பிளஸ் C ஆக மாறுகிறது எனவே இவை நான்கு ஸ்டேட்ஸ்கள் இது ஒரு ஸ்டேட் இது மற்றொரு ஸ்டேட் இது மூன்றாவது ஸ்டேட் இது நான்காவது ஸ்டேட் இந்த மூவ் கன் ஃபங்க்ஷன் உருவாக்குகிறது மற்றும் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சொல்கிறது ஆகவே அல்காரிதம் நெய்பர்ஸ் விட சிறந்ததாக இருந்தால் நெய்பர்ஸ் பாருங்கள் தற்போதைய ஸ்டேட்டை விட குறைந்தது ஒரு நெய்பர்ஸ் சிறந்தவராக இருந்தால் நெய்பர்ஸ்களிடையே சிறந்ததைத் தேர்வுசெய்க இந்த எடுத்துக்காட்டில் மூன்று நெய்பர்ஸ்கள் பிளஸ் 1 க்கு சமம் எனவே நாம் இதைவிட சிறந்தது எது என்று நாம் கருதுகிறோம் என்று கருத வேண்டாம் எனவே முதல் நகர்வு ஹில் க்ளைம்பிங் இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை இது முடிக்கும் எனவே இங்கிருந்து விருப்பங்கள் என்ன மீண்டும் நாம் நகரும் துப்பாக்கி ஃபங்க்ஷனைச் செய்கிறோம் எனவே நீங்கள் D ஐ நகர்த்தலாம் அல்லது A ஐ நகர்த்தலாம் நீங்கள் A ஐ நகர்த்தினால் ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்குத் திரும்பிச் செல்லலாம் நீங்கள் இங்கிருந்து A ஐ எடுத்து B க்கு மேல் வைக்கலாம் அல்லது நீங்கள் A ஐ எடுக்கலாம் இங்கே அதை கீழே வைக்கவும் இது நீங்கள் இந்த ஸ்டேட்க்குச் செல்வீர்கள் மற்ற விருப்பங்கள் என்னவென்றால் நீங்கள் மேலே B ஐ எடுத்து அதை A இல் வைக்கலாம் எனவே நீங்கள் இந்த ஸ்டேட்டைப் பெறுவீர்கள் இதன் ஹூரிஸ்டிக் மதிப்பு என்று நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் எனவே இந்த மைனஸ் 1 க்கு பிளஸ் 1 இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு இந்த பிளஸ் 1 க்கு எனவே இந்த முழு விஷயமும் பிளஸ் 1 க்கு வருகிறது எனவே இது இங்கிருந்து ஒரு நகர்வு மேலும் ஒரு நகர்வு என்னவென்றால் நீங்கள் எடுக்கலாம் B மற்றும் அதை அட்டவணையில் கீழே வைக்கவும் எனவே நீங்கள் B C மற்றும் A A D E ஐப் பெறுவீர்கள் எனவே இந்த பிளஸ் 1 க்கான இந்த மைனஸ் 1 இந்த பிளஸ் 1 பிளஸ் 1 மற்றும் மைனஸ் 1 க்கு கிடைக்கும் எனவே இதுவும் பிளஸ் 1 தான் சரியானது எனவே இங்கே நாம் ஒரு ஸ்டேட்டில் அமர்ந்திருக்கிறோம் இது பிளஸ் 3 இன் மதிப்புமிக்க மதிப்பைக் கொண்டுள்ளது மேலும் இது நான்கு நெய்பர்ஸ்களைக் கொண்டுள்ளது இது நாம் முன்பு பூர்த்தி செய்த பிளஸ் 1 இன் மதிப்பைக் கொண்டுள்ளது இது நாம் முன்னர் பூர்த்தி செய்த பிளஸ் 1 இன் மதிப்பைக் கொண்டுள்ளது மேலும் இவை இரண்டிற்கும் பிளஸ் 1 இன் மதிப்பு உள்ளது ஆகவே இது மாக்ஸிமா என்பதை நீங்கள் காணலாம் மேலும் நாம் ஆர்வமுள்ள கோல் ஸ்டேட்டை அடையாமல் அல்காரிதம் இங்கே நிறுத்தப்படும் எனவே வேறுபட்ட ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைக் கொண்டிருப்போம் இந்த ஃபங்க்ஷன் பின்வருமாறு எனவே இதை H N இன் இரண்டு என்று அழைப்போம் இது ஒரு கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒன்றைச் சேர்க்கிறது எனவே தொகுதி உட்கார்ந்திருக்கும் முழு அமைப்பையும் பார்த்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒன்றைக் கழிக்கிறோம் எனவே அதற்கான வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் O W ஐச் சேர்ப்பது அல்லது 1 ஐச் சேர்ப்பது அல்லது 1 ஐக் கழிப்பது இந்த விஷயத்தில் நீங்கள் பல விஷயங்களைச் சேர்க்கலாம் எனவே சரியான கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒன்றைச் சேர்க்கிறீர்கள் எனவே தொகுதிக்கு கீழே உள்ள முழு அமைப்பும் சரியாக இருந்தால் கட்டமைப்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அது ஒரு நீண்ட கட்டமைப்பாக இருந்தால் ஒன்றைச் சேர்ப்பீர்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் நீங்கள் 1 ஐக் கழிப்பீர்கள் ஆகவே நாம் ஒன்றாக இலக்கைத் தொடங்குவோம் எனவே பிளஸ் 1 உடன் இங்கே பிளஸ் 2 உடன் தொடங்குங்கள் ஏனெனில் இது C மற்றும் C அட்டவணையில் உள்ளது அதேபோல் பிளஸ் 3 இங்கே உள்ளது ஏனெனில் D B இல் உள்ளது மற்றும் B C இல் உள்ளது மற்றும் C அட்டவணையில் உள்ளன எனவே கீழே உள்ள மூன்று விஷயங்களை நாம் காரணியாகக் கொண்டுள்ளோம் இங்கு நான்கு மற்றும் இது பிளஸ் 1 ஆகும் எனவே இது 10 பிளஸ் 1 11 ஆகும் நீங்கள் ஒரு பிளஸ் 1 ஐ சேர்க்கும் ஸ்டார்ட் ஸ்டேட்டைப் பார்ப்போம் C B க்கு பிளஸ் 2 A க்கு மைனஸ் 3 இது A D B C யில் இருந்திருக்க வேண்டிய நீண்ட அமைப்பு என்பதால் அது A B C A B Cயில் உள்ளது சரியான அமைப்பு அல்ல எனவே அதற்குக் கீழே மூன்று விஷயங்கள் உள்ளன எனவே இங்கு இரண்டு மைனஸ் மூன்று உள்ளன அதேபோல் இதற்காக மைனஸ் 2 ஐ செய்கிறோம் ஏனெனில் இது தவறான கட்டமைப்பில் உள்ளது மேலும் இதற்கு பிளஸ் ஒன் எனவே இந்த மூன்று மற்றும் மூன்று ரத்துசெய்யப்பட்டவை ரத்து செய்யப்பட்டன எனவே இது மைனஸ் 1 ஆகும் அதே ஸ்டேட் நோடுகளை ஒரே மூவ் கன் ஃபங்க்ஷனால் உருவாக்கப்படுவதை நீங்கள் காணக்கூடிய ஸ்டார்ட் ஸ்டேட் இந்த விஷயத்தை நீங்கள் நகர்த்த முடியும் எனவே இந்த நான்கு ஸ்டேட்ஸ்களுக்கான மதிப்புகளை முன்பு போலவே மதிப்பிடுவதைப் பார்ப்போம் எனவே இந்த விஷயத்தில் இது 0 பிளஸ் 1 பிளஸ் 2 மைனஸ் 3 ஐ சேர்க்கிறது எனவே இது 0 இது பிளஸ் ஒன் மற்றும் இது மைனஸ் 1 ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இது 0 இன் முடிவடையும் இந்த 3 மைனஸ் 0 வரை சேர்க்கிறது இதற்கு முன்பு இது மற்றொரு மைனஸ் 4 ஐ சேர்க்கும் ஏனெனில் இது தவறான கட்டமைப்பில் இருப்பதால் இது கீழே நான்காவது இடத்தில் உள்ளது எனவே மைனஸ் 4 இங்கே பிளஸ் 1 இங்கே உள்ளது எனவே இது மைனஸ் 3 இந்த 1 பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இந்த பிளஸ் 4 க்கு இந்த மைனஸ் ஒன் மற்றும் மைனஸ் 2 ஆக இருக்கும் எனவே அவர் பிளஸ் 1 ஆக இருப்பார் இந்த 4 பிளஸ் 1 க்கு இந்த 2 பிளஸ் 1 க்கு பிளஸ் 3 ஆகும் எனவே இது 2 மற்றும் மைனஸ் 3 ஆக மாறுகிறது எனவே இது மைனஸ் 1 ஆக மாறுகிறது என்பது சரியானது எனவே இப்போது பின்வருமாறு பார்ப்போம் இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ன என்பதை இது எவ்வாறு மதிப்பீடு செய்கிறது முதல் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இதை பிளஸ் 1 ஆக எடுத்தது இது பிளஸ் 3 ஆகவும் இது எப்போதும் பிளஸ் 1 ஆகவும் இருக்கும் எனவே இது ஒரு நல்ல நடவடிக்கை என்று கருதப்படுகிறது மேலும் அது நகர்வது அடிப்படையில் அந்த நகர்வை உருவாக்குகிறது இப்போது நீங்கள் சிக்கலைப் பார்க்கும்போது உகந்த தீர்வு என்னவென்றால் நீங்கள் A ஐ எடுக்கும் போது அதை எங்காவது கீழே வைத்து பின்னர் D ஐ எடுத்து B மீது வைக்கவும் பின்னர் A ஐ எடுத்து அதில் வைக்கவும் இது உகந்த தீர்வு எனவே A ஐ உருவாக்குவதற்கான முதல் சரியான நடவடிக்கை நீங்கள் A ஐ எடுத்து அதை அட்டவணையில் வைக்கவும் நாம் இந்த இரண்டாவது ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் H2 ஐப் பார்த்ததை பார்க்கிறோம் முதலாவதாக இது பாகுபாடாக நகர்த்தப்படுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும் முதல் ஃபங்க்ஷனில் மிகக் குறைந்த மதிப்புகள் மட்டுமே இருந்தன இங்கு பிளஸ் 1 இங்கே பிளஸ் 3 மற்றும் பிளஸ் 5 அடிப்படையில் இந்த ஒரு மைனஸ் 1 இன் மதிப்பு இங்கே பிளஸ் 1 இந்த 0 க்கு இந்த மைனஸ் 3 க்கு இந்த பிளஸ் 1 மற்றும் இந்த மைனஸ் 1 இன் அனைத்து மதிப்புகளும் வேறுபட்டவை எனவே அவை ஸ்டேட்ஸ்களில் சமம் என்று அது கருதவில்லை இது நல்ல ஸ்டேட் என்று உணருவது மட்டுமல்லாமல் இது அடுத்த அடிப்படையிலான நிலையாகும் மேலும் இந்த இரண்டு ஸ்டேட்ஸ்களும் மோசமாக இருக்கும் உண்மையில் அதன் மதிப்புகள் குறைந்த அத்தியாவசியமானவை என்பதால் இப்போது அல்காரிதமைப் பயன்படுத்துவதால் அதை நகர்த்துவதற்கான சிறந்த ஸ்டேட் உள்ளது இது மைனஸ் 1 இல் இருந்தது நீங்கள் பிளஸ் 1 ஐக் காணலாம் எனவே இது இந்த நகர்வுகளைச் செய்யும் மேலும் இங்கிருந்து செய்ய வேண்டிய சரியான நடவடிக்கை என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் நாம் என்ன செய்ய முடியும் அதை A ஐ எடுத்து B இல் வைக்கலாம் இது இங்கே திரும்பிச் செல்கிறது பிளஸ் 1 முதல் மைனஸ் 1 வரை செல்வதால் அது செய்யாத நகர்வு என்பதை நீங்கள் காண முடியும் அல்லது அது A ஐ எடுத்து D க்கு வைக்கலாம் அதுதான் நாம் இங்கே பார்த்த ஸ்டேட் இது இந்த நகர்வை மேற்கொள்ள முடியும் பிளஸ் 1 இலிருந்து மைனஸ் 1 க்கு மீண்டும் செல்கிறது எனவே அது அந்த நகர்வை மேற்கொள்ளாது எனவே அது A ஐ எடுத்து அதனுடன் ஏதாவது செய்யப் போவதில்லை எனவே A ஐ ஒரு மோசமான ஸ்டேட்டுக்கு எடுத்துச் செல்லப் போகிறது அல்லது அதை ஒரு B ஐ மீண்டும் வைத்திருக்க முடியும் இது ஒரு பின் ஸ்டேட்க்கு எடுத்துச் செல்லப் போகிறது எனவே மற்ற சாத்தியக்கூறுகள் பற்றி என்ன அதனால் அது முடியும் B ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது அது D ஐ எடுக்கலாம் எனவே முதலில் B வழக்கை எடுத்துக்கொள்வோம் எனவே அது D ஐ எடுத்து C இல் D மன்னிக்கவும் B D E CA இல் வைக்கலாம் இது ஒரு வாய்ப்பு அல்லது அது இங்கிருந்து B ஐ எடுத்து A இல் வைக்கலாம் இரண்டாவது சாத்தியம் மற்றும் மூன்றாவது சாத்தியம் நீங்கள் B ஐ கீழே வைக்க முடியும் எனவே இந்த மூன்றாவது பி ஸ்டேட்டை நாம் பார்க்கும் இந்த அனைத்து பி நகர்வுகளும் எனவே இந்த மதிப்புகளை மதிப்பீடு செய்வதைப் பார்ப்போம் எனவே இந்த மைனஸ் 1 மைனஸ் 2 மற்றும் மைனஸ் 3 க்கு பிளஸ் 1 உள்ளது எனவே இது மைனஸ் 6 ஆகும் எனவே இந்த மதிப்பு மைனஸ் 6 ஆக இருக்க வேண்டும் என்பது சரியானது எனவே சி பிளஸ் 1 ஈ பிளஸ் 1 ஈ பிளஸ் 1 1 2 D என்பது கழித்தல் 2 ஆகும் அது ரத்துசெய்கிறது எனவே இதற்காக மைனஸ் 3 மற்றும் இதற்கு மைனஸ் 1 எனவே மைனஸ் 4 எனவே வெளிப்படையாக இது இந்த நகர்வை மேற்கொள்ளப்போவதில்லை எனவே இது பிளஸ் 1 இல் அமர்ந்திருக்கிறது இது இங்கே மைனஸ் 1 க்கு அல்லது மைனஸ் 1 க்கு அல்லது மைனஸ் 4 க்கு செல்லப்போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த 2 ஸ்டேட்ஸ்களுக்கான ஸ்டேட் மதிப்புகள் என்ன எனவே இது மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 2 எனவே வெளிப்படையாக இந்த ஸ்டேட்ஸ்கள் மிக மோசமான ஸ்டேட்ஸ்கள் எனவே அது அதிலிருந்து நகரப் போவதில்லை இதனால் D நகர்வுகளை மட்டும் விட்டுவிடுங்கள் எனவே அங்கு பார்ப்போம் அதனால் என்னால் முடியும் D ஐ எடுத்து B அல்லது A இல் வைக்கவும் அல்லது கீழே வைக்கவும் எனவே மூன்று சாத்தியங்கள் உள்ளன எனவே D B C E A அல்லது இது D மைனஸ் 1 மற்றும் மைனஸ் 2 3 பிளஸ் 2 என D ஐ வைக்கலாம் இது இந்த ஸ்டேட்டிற்கு சரியானது மற்றும் இந்த பிளஸ் ஒன் 4 க்கு இந்த பிளஸ் ஒன் 4 இந்த மைனஸ் 1 க்கு மற்றும் கழித்தல் 2 அல்லது இது எனவே இது பிளஸ் 1 ஆக இருக்கும் எனவே இது பிளஸ் 1 இல் அமர்ந்திருப்பதை நினைவில் வைத்திருந்தால் அது பிளஸ் 1 க்கு செல்லாது அல்லது அது போகாது இது பிளஸ் 2 க்கு செல்லலாம் ஆனால் இதைப் பார்ப்போம் எனவே இது பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 ஆகும் இது பிளஸ் 6 பிளஸ் 1 பிளஸ் 4 மைனஸ் 1 6 பிளஸ் 1 மைனஸ் 1 எனவே பிளஸ் 6 எனவே இந்த ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் உண்மையில் இந்த இரண்டையும் உருவாக்க செர்ச் ஹில் க்ளைம்பிங் அல்காரிதமைப் பெறும் என்பதை நீங்கள் காணலாம் நகர்கிறது முதலில் அது D எடுத்து அதை வைக்கும் முதலில் அது A ஐ எடுத்து மேசையில் வைக்கும் பின்னர் அது D ஐ எடுத்து B இல் வைக்கும் மேலும் ஹூரிஸ்டிக் மதிப்பு ஒரு பிளஸ் 6 க்கு செல்வதை நீங்கள் காணலாம் இதை நீங்கள் முன்னோக்கி எடுத்துச் செல்ல விரும்பினால் இது உண்மையில் அடுத்த கட்டத்தில் முக்கியமாக கோல் ஸ்டேட்டுக்கு இட்டுச் செல்வதைக் காணலாம் இது முக்கியமாக A ஐ எடுத்து D க்கு மேல் வைக்கும் பிளஸ் 1 இன் மதிப்பை மீண்டும் சரிபார்க்கவும் மற்ற எல்லா நகர்வுகளும் மோசமாக இருக்கும் அது அடிப்படையில் எனவே நாம் இங்கே பார்த்தது என்னவென்றால் என்ன சிக்கலைத் தீர்க்க ஒரு சிக்கல் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு தொகுதி தீர்க்கும் பிரச்சினை உங்களுக்கு சில ஆரம்ப உள்ளமைவு வழங்கப்படுகிறது இந்த இரண்டு ஃபங்க்ஷன்களும் ஸ்டேடிக் மதிப்பீட்டு ஃபங்க்ஷன்கள் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த மைனஸ் 3 அல்லது இந்த பிளஸ் 6 அல்லது பிளஸ் 1 இல் இந்த பிளஸ் 1 ஐ மதிப்பிடும்போது நாம் எந்த செர்ச்சையும் செய்யவில்லை நாம் இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டை மட்டுமே பார்க்கிறோம் இது இந்த ஸ்டேட்டுக்கான மதிப்பு என்று கூறுவது இரண்டும் நிலையானது எனவே இரண்டிற்கும் ஏதோவொரு அர்த்தத்தில் ஸ்டேடிக் டைம் தேவைப்படுகிறது ஆனால் ஒன்று மிகவும் புலனுணர்வுடன் இருக்கிறது மற்றொன்று மிகவும் விரிவானது முழு அமைப்பையும் பார்க்கிறது மற்றொன்று தற்போதைய தொகுதி என்ன என்பதை மட்டுமே பார்க்கிறது ஒரு செர்ச் முதல் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அதை லோக்கல் மாக்சிமாவுக்கு எடுத்துச் செல்வதை நீங்கள் காணலாம் இரண்டாவது அதை க்ளோபல் மாக்சிமா ற்கு எடுத்துச் செல்கிறது எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் h ஒன்று லோக்கல் மாக்சிமா என வரையறுக்கும் மேற்பரப்பு இது போன்றது இது போன்றது இது எங்கே இந்த மேற்பரப்பு வரையறுக்கப்படுகிறது என்பது அடிப்படையில் மென்மையானது எனவே நீங்கள் ஹில் க்ளைம்பிங் போன்ற ஒரு அல்காரிதமைப் பயன்படுத்தும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது போன்ற ஒரு மென்மையான மோனோடோனிக் மேற்பரப்பை வரையறுக்கும் ஒரு ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைத் தேர்வுசெய்கிறது பின்னர் நிச்சயமாக நீங்கள் முடித்துவிட்டீர்கள் நீங்கள் மிகவும் மலிவான விலையில் செய்யப்படுகிறீர்கள் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஸ்டேடிக் டைம் எடுக்கும் மற்றும் நேர சிக்கலானது நேர்கோட்டு ஆகும் ஏனெனில் இது நேர்மறையான திசையில் ஒரு படி எடுத்து இறுதியில் இலக்கை நிறுத்தும் எனவே அதனால்தான் ஹில் க்ளைம்பிங் அத்தகைய கவர்ச்சிகரமான அல்காரிதமாகும் ஏனெனில் இது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்ஸிலும் லீனியர் டைம்மிலும் இந்த காரியத்தைச் செய்ய உங்களை அனுமதிக்கிறது ஏனெனில் தேக்ககங்களுக்கான மென்மையான மேற்பரப்பை வரையறுக்கும் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை தற்காலிக சேமிப்புகள் காணலாம் உங்களால் முடியாவிட்டால் லோக்கல் மாக்சிமா அல்லது லோக்கல் மினிமாவில் சிக்கிக் கொள்ளும் இந்த சிக்கல் உங்களுக்கு உள்ளது ஒருவேளை ஹில் க்ளைம்பிங்கின் மாறுபாடுகளைக் கொண்ட அல்காரிதம்களை நாம் தேட வேண்டும் இது லோக்கல் மாக்சிமாவில் தாக்கப்படுவதற்கான இந்த சிக்கலை சமாளிக்க முடியும் எனவே அடுத்த வகுப்பில் அதைப் பார்ப்போம் எனவே நாம் இங்கே நிறுத்துகிறோம்